வணக்கம் நான் ஜெயந்த சாட்டர்ஜி மற்றும் நாங்கள் சேவைகளை நிர்வகித்தல் மற்றும் சமகால சிக்கல்கள் பற்றி விவாதிக்கிறோம் கடந்த அமர்வில் நாங்கள் வளர்ந்து வரும் சேவை சந்தைகள் பற்றி விவாதித்தோம் இந்த ஐந்து புல்லட் புள்ளிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம் இன்றைய தொகுதியைத் தொடங்க இதை விரிவாக்கப் போகிறேன் உலகளாவிய சேவை பொருளாதாரத்தின் பரிணாம வளர்ச்சியைப் பார்ப்போம் அரசாங்கக் கொள்கைகளில் மாற்றங்கள் இருப்பதாக நான் குறிப்பிடுகிறேன் ஊடகங்கள் மீதான நமது அணுகுமுறை மற்றும் நேர பொழுதுபோக்கு குறித்த நமது அணுகுமுறைக்கு ஏற்ப சமூக மாற்றங்கள் உள்ளன உங்கள் பாக்கெட்டில் தனிப்பயனாக்கம் பெயர்வுத்திறன் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கான தேவை மற்றும் தேவை அதிகரித்து வருகிறது இது ஒரு புதிய வரம்பு சேவைகளையும் தயாரிப்புகளையும் உருவாக்குகிறது வணிக மாதிரிகளில் மாற்றங்கள் உள்ளன சேவை ஒருவேளை வணிக மாதிரிகளில் அதிக எண்ணிக்கையிலான புரட்சிகர கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்துகிறது உங்களைச் சுற்றி இந்த கவர்ச்சிகரமான புதிய இ வணிகங்கள் அனைத்தையும் பாருங்கள் அவர்கள் சேவையில் கவனம் செலுத்துகிறார்கள் நேரம் செலவு உழைப்பு மற்றும் ஏராளமான சேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவை உங்களுக்கு ஒரு மதிப்பைக் கொண்டு வருகின்றன அவற்றில் பலவற்றை நாம் பார்ப்போம் நீங்கள் ஒரு புதிய நகரத்திற்குச் செல்லும்போது ஒரு நல்ல உணவகத்தைக் கண்டுபிடிக்க இது ஒரு புதிய வரம்பு சேவையாகும் ஒரு குடும்ப பொழுதுபோக்குக்காக வெளியே செல்ல புதிய இடங்களைக் கண்டறிதல் பொழுதுபோக்கிற்கான புதிய கலவைகளைக் கண்டறிதல் சமூகத்திற்கு பங்களிக்க புதிய வழிகளைக் கண்டறிதல் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களைப் பயன்படுத்தி புதிய வணிக மாதிரிகளை உருவாக்குவதன் காரணமாக இப்போது அனைத்தும் சாத்தியமாகும் உதாரணமாக உங்கள் கணினியின் முன் அமர்ந்து உலகெங்கிலும் உள்ள தொண்டு நிறுவனங்களுக்கு நீங்கள் பங்களிக்கலாம் ஒரு சில எளிய சாதனங்களுடன் நீங்கள் ஒரு சோதனை திரைப்பட தயாரிப்பாளராக முடியும் ஏனென்றால் உங்கள் திரைப்படத்தை திருத்த செயலாக்க வெளியிடுவதற்கு இணையத்தில் பல சேவைகள் வைத்திருக்கலாம் முதல் நாள் முதல் புதிய உலகமயமாக்கலை உருவாக்கி தொழில்நுட்ப மாற்றத்தால் சமூக மாற்றத்தால் இயக்கப்படும் இந்த வணிக மாதிரி மாற்றங்களின் கலவையாகவும் மாற்றங்கள் நிகழ்கின்றன இன்று நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான 2 நிமிட ஆடியோ வீடியோ பொருட்களை உருவாக்க முடிந்தால் அதை யூடியூப்பில் வெளியிடலாம் மேலும் இது மில்லியன் கணக்கான பார்வையாளர்களுக்கு செல்லும் எங்களிடம் ஒரு புதிய பெயர் வைரலாகி வருகிறது இது உலகம் முழுவதும் பரவும் நான் உண்மையில் அஸ்ஸாமி திரைப்படங்களின் தயாரிப்பாளர் என்று நீங்கள் நினைப்பது இல்லை நான் அசாமில் இருந்து இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு இந்தியாவின் தேசிய தளத்திற்கு செல்ல வேண்டும் நீங்கள் முதல் நாளிலிருந்து உலக அரங்குக்கு செல்லலாம் மேலும் அது மிகப்பெரிய வாய்ப்புகளையும் மிகப்பெரிய சிக்கலான சிக்கல்களையும் உருவாக்குகிறது சந்தை மற்றும் தயாரிப்பு வகைகள் போன்ற கருத்துகளைப் பார்க்கும் விதத்தை மாற்றுவதற்கு மாற்றம் தேவைப்படுகிறது சேவைகளுக்கான இந்த தேவை அதிகரிப்பு அல்லது போட்டியை அதிகரிப்பதற்காக உங்களிடம் ஒரு சேவை உள்ளது இது உணவக இருப்பிடத்திற்கானது மற்றும் பெரும்பாலும் அது வெற்றிகரமாக சேவை செய்யும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கிறது ஒரு புதிய அமைப்பு நீங்கள் ஐந்து வெவ்வேறு உணவகங்களில் உணவை ஆர்டர் செய்து அந்த சேவையின் மூலம் ஒன்றிணைக்கவும் உணவக உரிமையாளர்களுக்காக ஒரு புதிய வகையான போட்டியை உருவாக்குதல் அங்கு உங்கள் சேனல் பார்ட்னராக இருக்கும் ஒருவர் உங்கள் போட்டியாளராகவும் மாறினால் இவை சிக்கலானவை புதிய மாதிரிகள் கட்டமைப்புகளின் அடிப்படையில் நிர்வாகத்தின் வழி பெரும்பாலும் பகுதியாக இருக்க வேண்டும் சிறந்த தொழில்நுட்பத்தால் உருவகப்படுத்தப்பட்ட சேவை தயாரிப்புகள் மற்றும் விநியோக முறைகளில் புதுமை ஒரு எழுதும் முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது மேலும் இது அனைத்து வணிகங்களுக்கும் புதிய நம்பிக்கையை உருவாக்குகிறது வாடிக்கையாளர்களுக்கு அதிக தேர்வுகள் உள்ளன மேலும் சமூக ஊடகங்கள் பல்வேறு வகையான மின் வணிகங்களுடன் இணைவதால் அவர்கள் அதிக சக்தியைப் பயன்படுத்த முடியும் எனவே உலகெங்கிலும் உள்ள சந்தைப்படுத்துபவர்கள் உங்கள் மேஜையில் ஒருவருக்கொருவர் கடுமையாக போட்டியிடுகிறார்கள் அவர்கள் இந்த சேவை ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய பொருளாதாரத்தில் வெற்றி பெறுகிறார்கள் வாடிக்கையாளர்களைப் பற்றி நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் வாடிக்கையாளர்களுடன் தொடர்புடைய போட்டியாளர்களை ஒரு சிக்கலான மக்கள் இயக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய வணிக மாதிரியைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இறுதியில் நாம் ஒரு தயாரிப்பு சேவை அமைப்பாக வணிகங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டும்